இதற்கு முன் அடிப்படை நீராவி சைக்கிள் அதாவது அனல் மின்நிலைய ஐடியல் சைக்கிள் எனப்படும் ராங்கின் சைக்கிள் பற்றி பார்த்துக்கொண்டிருந்தோம் அதனுடைய அமைப்பை பற்றி ஏற்கனவே நான் காட்டியுள்ளேன் அதில் பாய்லர் டர்பைன் கன்டன்ஸர் மற்றும் பம்ப் ஆகியவை முக்கியமான சாதனங்களாகும் அதன் பின்னர் ராங்கின் சைக்கிள் பற்றி Ts என்ற தெர்மோடைனமிக்ஸ் தளத்தில் காட்டியுள்ளேன் நாம் வழக்கமாக செய்வதைப்போல இங்கே ராங்கின் சைக்கிளின் எஃபீஷியன்ஸியை கண்டுபிடிக்கலாம் அனைத்து செயல்முறைகளும் ஐடியல் என்று கருதுக அடிப்படை கருத்துக்கள் படி 𝜂𝑅𝑎𝑛𝑘𝑖𝑛𝑒 WnetQBoiler ஆகும் இதை QBoiler என்று எழுதலாம் டர்பைனானது சீரான நிலையிலும் சீரான ஓட்டத்தை கொண்டதாகவும் இயக்க மற்றும் நிலை ஆற்றல்களின் மாற்றம் மிக குறைந்ததாகவும் டர்பைனில் இருந்து எந்தவித இழப்பும் இல்லை என்று கருத்தில் கொண்டால் டர்பைன் செய்த வேலையை என்தால்பி மாற்றத்தின் மூலம் குறிப்பிடலாம் என்பது டர்பைனில் விரிவாக்கப்பட்ட நீராவியின் குறிப்பிடும்படியான என்தால்பி ஆகும் இதுவே டர்பைன் செய்த வேலை ஆகும் பம்ப் வேலை என்பது கண்டுபிடிப்பதற்கு சற்று கடினமான ஒன்றாகும் ஏனென்றால் பம்பிற்குள் நுழையும் நீரானது நிறைவுற்ற நிலையில் உள்ளது ஆனால் இங்கே நீரானது அதிக குளிரூட்டப்பட்ட நிலையில் அழுத்தப்படுகிறது அதிக குளிரூட்டப்பட்ட நிலையில் நீரின் பண்புகள் பற்றி எளிதாக கிடைக்காது வழக்கமாக ஸ்டீம் டேபிள் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறோம் h4 மதிப்பு ஸ்டீம் டேபிளில் இல்லை இது அமுக்க முடியாத திரவம் என்பதால் அதன்மீது செய்யப்பட்ட வேலையை தோராயமாக v3 Δp என எழுதலாம் Δp என்பது pBoiler pcondenser ஆகும் பம்பானது திரவத்தை pcondenser லிருந்து pBoiler க்கு உயர்த்துகிறது பிறகு பாய்லரில் நிகழும் வெப்ப கடத்தல் என்ன இதை h1 h4 என எழுதலாம் மீண்டும் h4 மதிப்பை கண்டு பிடிப்பது சிரமமாகும் எனவே h4 ஐ h3v3 Δp என எழுதலாம் h3 ன் மதிப்பை ஸ்டீம் டேபிள் பயன்படுத்தி தெரிந்துகொள்ளலாம் எனவே இறுதியாக பாய்லரில் நிகழும் வெப்ப கடத்தல் h1 h3v3 Δp என எழுதலாம் பெரும்பாலான நீராவி பவர் சைக்கிள்களில் பம்ப் வேலை மற்ற ஆற்றல்களை விட குறைவாக இருக்கும் ஆனால் பாய்லரில் அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது இது ஒரு தவறான கருத்தாகும் இப்பொழுது பம்ப் வேலை மற்ற ஆற்றல்களை விட மிக குறைவாக இருப்பதாக கருதுக எனவே எஃபீஷியன்ஸியை என எழுதலாம் மேற்கண்ட சமன்பாட்டில் உள்ள அனைத்து மதிப்புகளையும் பண்பு அட்டவணைகள் மூலமும் அல்லது பொறியியல் சமன்பாடு தீர்வி மூலமும் பாய்லரில் அழுத்தம் கன்டன்ஸரில் அழுத்தம் டர்பைனில் நுழையும் சூப்பர் ஹீட் நீராவியின் தன்மையையும்ராங்கின் சைக்கிளின் எஃபீஷியன்ஸியும் கணக்கிடலாம் ராங்கின் சைக்கிளின் எஃபீஷியன்ஸியும் கணக்கிட்ட பிறகு எவ்வளவு வெப்ப ஆற்றல் வேலையாக மாற்றப்பட்டுள்ளது என்பதை கண்டுபிடிக்கலாம் மேலும் இந்த ஆற்றல் மாற்றத்தை அதிகரிக்க என்னென்ன சாத்தியக்கூறுகள் உள்ளன என்பதை பார்க்க வேண்டும் இந்த அடிப்படை கருத்துக்களுடன் இப்போது இதற்கு முன் நான் காட்டியுள்ள அடிப்படை சைக்கிளின் எஃபீஷியன்ஸி கண்டுபிடித்தது போல முயற்சிக்கலாம் நிறைய தருணங்களில் உண்மையான சைக்கிள் ஆனது மீளா தன்மையின் காரணமாக ஐடியல் சைக்கிளிலிருந்து விலகுகிறது அதைப் பற்றி விரைவாக பார்ப்போம் அதன் சைக்கிளை எவ்வாறு மாற்றம் செய்து சிறந்த முறையில் ஆற்றலை பெறுவது என்று பார்க்கலாம் முதலில் ராங்கின் சைக்கிளின் மீளா தன்மை பற்றி பார்க்கலாம் நான் முன்பு காட்டியது ரெவெர்சிபிள் சைக்கிள் அல்லது ஐடியல் சைக்கிள் ஆகும் மீளா தன்மையை இரு பிரிவாக பிரிக்கலாம் ஒன்று உள் மீளா தன்மை மற்றொன்று வெளி மீளா தன்மை ஆகும் உள் மீளா தன்மையானது உராய்வினாலும் ஒருவிதமான விரிவடைவதாலும் குழாய்களில் ஏற்படும் இழப்பின் காரணமாகவும் உண்டாகிறது இந்தக் காரணிகளால் சைக்கிளின் செயல் திறன் குறைகிறது இப்பொழுது முக்கியமாக விரிவடைதல் மற்றும் கம்ப்ரெஷன் போன்ற இரண்டு விஷயங்களை எடுத்துக் கொள்வோம் விரிவடையும் செயல்முறையானது டர்பைனிலும் கம்ப்ரெஷன் செயல்முறையானது பம்ப் மூலமாகவும் நிகழ்கிறது இவ்விரு செயல்முறைகளும் ரிவர்சிபிள் அடியாபடீக் அல்லது ஐசென்ட்ரோபிக் ஆகும் ஆனால் உண்மையில் அப்படி நிகழ்வதில்லை டர்பைனை பொருத்தவரை அதில் சில இழப்புகள் உள்ளன இதனால் டர்பைனின் வெளியேறும் புள்ளி சிறிது நகர்கிறது அதேபோல் பம்பில் சில இழப்புகள் ஏற்படுகின்றன எனவே அதன் வெளியேறும் புள்ளி படத்தில் காட்டப்பட்டுள்ளது போல சிறிது நகர்கிறது இந்த இரு சாதனங்களின் இழப்புகளும் ஐசென்ட்ரோபிக் எஃபீஷியன்ஸி மூலம் கருத்தில் கொள்ளப்படுகிறது குழாய்களில் அழுத்த இழப்பு ஏற்படுகிறது பம்பின் இறுதியில் கிடைக்கப்பெறும் பாய்லர் அழுத்தமானது ஒரே மாதிரியாக இருப்பதில்லை ஏனென்றால் குழாய்களில் வெப்ப இழப்பும் ஏற்படுகிறது இதுபோன்ற இழப்புகள் இதில் உள்ளன வேஸ்ட் ஹீட் ரெகவரியில் வெளி மீளா தன்மை மிக முக்கியமான ஒன்றாகும் அதற்கு வெப்பமாக்கல் மற்றும் குளிர்வித்தல் செயல்முறையை உற்று நோக்க வேண்டும் வெளி மீளா வெப்பமாக்கல் செயல்முறையை எடுத்துக் கொள்வோம் அதில் எவ்வாறு திரவமானது வெப்பபடுத்தப்படுகிறது பாய்லரில் எரிபொருள் எரிக்கப்படுகிறது எரிபொருள் வாயுவின் வெப்பம் திரவத்திற்கு பரிமாற்றப்படுகிறது அதனால் திரவத்தின் வெப்பநிலை உயர்கிறது படத்தில் காட்டியுள்ளவாறு T மற்றும் s என்ற தெர்மோடைனமிக்ஸ் தளத்தை கருதுக படத்தில் காட்டியுள்ளவாறு எரிபொருள் வாயு குளிர்விக்கப்படுகிறது மற்றும் திரவத்தின் வெப்பநிலை மாற்றமும் காட்டப்பட்டுள்ளது இதில் எக்ணாமைசர் எவாப்பரேட்டர் மற்றும் சூப்பர் ஹீட்டர் ஆகியவை அம்புக் குறியிட்டு காட்டப்பட்டுள்ளன இவை எதிரோட்டம் உடைய பாய்வு ஆகும் வரையறுக்கப்பட்ட வெப்பநிலை மாற்றமானது மீளா தன்மையை உருவாக்கும் என்று தெர்மோடைனமிக்ஸ் கொள்கைகள் பற்றி கலந்துரையாடும் போது நாம் கூறியிருந்தோம் இங்கே ஒவ்வொரு புள்ளியிலும் வெப்பநிலை மாற்றம் உள்ளது இங்கே எரிபொருள் வாயு மற்றும் திரவம் ஆகியவற்றுக்கிடையே வெப்பநிலை வேறுபாடு உள்ளது இது மிக முக்கியமான ஒன்றாகும் ஏனென்றால் வெப்பநிலை வேறுபாடு இல்லையெனில் வெப்பக் கடத்தல் நிகழாது எனவே வெப்ப கடத்தலுக்கு வெப்பநிலை வேறுபாடு அவசியமாகும் அதே நேரத்தில் இது மீளா தன்மையை உருவாக்குகிறது எப்பொழுதுமே பொறியாளர்கள் வெப்பநிலை வேறுபாடு மிக குறைவாக உள்ள சிறந்த வெப்பப் பரிமாற்றியை அல்லது சிறந்த சாதனத்தை எதிர் நோக்குவார்கள் இப்பொழுது இந்த இரண்டு வளைவு கோடுகளையும் நெருக்கமாக கொண்டு வருவோம் இதில் ஒரு கோடானது எரிபொருள் வாயுவையும் மற்றொரு கோடு நீராவியும் குறிக்கிறது இவற்றை நாம் நெருக்கமாக கொண்டு வரவேண்டும் அப்படி கொண்டு வரும்போது படத்தில் காட்டியுள்ள இரண்டு புள்ளிகள் நெருக்கமாக உள்ளன அவை பின்ச் புள்ளிகள் ஆகும் இவை மிக முக்கியமான காரணியாகும் பின்ச் புள்ளி தாழ்ந்து இருக்கும் பொழுது வெப்பக்கடத்தல் மிகவும் கடினமான ஒன்றாகும் அதனால் உபகரணத்தின் விலையும் அதிகரிக்கும் எனவே பின்ச் புள்ளிக்கு ஒரு எல்லை வரம்பு உள்ளது இந்த எல்லையே வெளி மீளா தன்மையை நிர்ணயிக்கிறது இது தனித்துவம் வாய்ந்த முக்கியமான ஒன்றாகும் ஏனென்றால் இங்கே திரவமானது ஒரு கட்டத்தில் வெப்பபடுத்தப்பட்டு வேறு கட்டத்திற்கு மாற்றப்படுகிறது அதன் தாக்கங்களை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் இதுவரை நாம் வெப்பப்படுத்தும் செயல்முறை பற்றி பார்த்தோம் இப்பொழுது குளிர்விக்கும் செயல்முறை பற்றி இந்த படத்தில் பார்க்கலாம் படத்தில் காட்டப்பட்டுள்ள இரு கட்டங்கள் கொண்ட குவி மாடத்தை கருதுக படத்தில் காட்டியுள்ளவாறு நீராவியானது அதைச் சுற்றியுள்ள நீரினால் குளிர்விக்கப்படுகிறது எனவே சுற்றியுள்ள நீரானது நீராவியில் இருந்து வெப்பத்தை பெறுகிறது எனவே சுற்றியுள்ள நீரின் வெப்பநிலை மாறுகிறது அது நீல வண்ணக் கோட்டின் மூலம் காட்டப்பட்டுள்ளது இது ஒரு T s தளமாகும் இந்த இரண்டு வளைவு கோடுகளையும் நெருக்கமாக கொண்டு வந்தால் மீளா தன்மையின் அளவு குறைகிறது படத்தில் காட்டப்பட்டுள்ள இரண்டு புள்ளிகளும் மிக முக்கியமான காரணிகளாகும் ஹீட் எச்சேஞ்சேரில் இது TTD என்று அழைக்கப்படுகிறது TTD என்பது டெர்மினல் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் ஆகும் இந்த TTD ஐ தாண்டி எதுவும் செய்ய முடியாது ஒருவேளை TTDக்கு கீழே சென்றால் ஹீட் எச்சேஞ்சேரின் அளவு அல்லது வடிவமைப்பு மாற்ற வேண்டும் அதனால் அதன் விலையில் தாக்கம் உண்டாகும் டெர்மினல் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பூஜ்ஜியம் ஆக முடியாது அதனால் சிறிதளவு வெளி மீளா தன்மை இருக்கும் இதுவரை உள் மற்றும் வெளி மீளா தன்மையை பற்றிப் பார்த்தோம் இவை ஒரு வகையான ஆற்றல் இழப்பு ஆகும் அதனால் மீளா தன்மை உண்டாகிறது அதாவது குறைந்தபட்ச வெப்பநிலையை ஐடியல் ஆக பெற முடியும் ஆனால் இந்த அமைப்பில் இது சாத்தியமல்ல ஏனென்றால் ஒரு நிலையில் பின்ச் புள்ளி உள்ளது மற்றொரு நிலையில் டெர்மினல் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் உள்ளது சில வரம்பு காரணமாக சைக்கிளின் அதிகபட்ச வெப்ப நிலையும் குறைந்தபட்ச வெப்ப நிலையையும் அடைய முடியாது இந்த இரண்டு பிரச்சினைகளின் காரணமாக நடைமுறையில் சைக்கிளின் செயல்திறன் குறைவாக உள்ளது இதைத் தவிர மேலும் 2 விஷயங்கள் பற்றி பார்த்துள்ளோம் டர்பைனில் நீராவி விரிவடையும் போது மற்றும் பம்பின் கம்ப்ரெஸ் செயல்முறையின் போதும் இழப்புகள் ஏற்படுகின்றன பம்புக்கு தேவைப்படும் ஆற்றல் குறைவு அதனால் இது தீவிரமான பிரச்சனை அல்ல ஆனால் டர்பைனில் நிகழும் இழப்பு முக்கியமானது இதுவரை நாம் பார்த்த கலந்துரையாடல்களில் இருந்து ஐடியல் சைக்கிளின் எஃபீஷியன்ஸி நடைமுறையில் சாத்தியமல்ல எனவே சைக்கிளின் அமைப்பில் மாறுதல்கள் செய்து இழந்த எஃபீஷியன்ஸியை சிறிதளவு சரி செய்யலாம் எனவே ராங்கின் சைக்கிளின் அமைப்பில் சிறு மாறுதல்கள் செய்து அதன் செயல்திறனை எவ்வாறு மேம்படுத்துவது என்று பார்க்கலாம் அமைப்பின் முதல் மாற்றமாக ரிஹீட் சைக்கிள் பற்றி பார்க்கலாம் ரிஹீட் சைக்கிளில் நீராவியானது பாய்லரில் இருந்து டர்பைனுக்குள் சென்று விரிவடைகிறது இந்த நீராவியின் ஆற்றலினால் வேலை செய்யப் படுகிறது பிறகு இந்த நீராவியின் ஆற்றல் குறைகிறது ஆற்றல் குறைந்த நீராவியானது மீண்டும் பாய்லருக்கு சென்று வெப்ப படுத்தப்படுகிறது பிறகு இந்த நீராவி குறைந்த அழுத்தம் கொண்ட டர்பைனில் செலுத்தப்பட்டு வேலை பெறப்படுகிறது பிறகு இது கன்டன்ஸருக்கு சென்று குளிர்விக்கப்பட்டு அதன் பிறகு பம்ப் மூலம் பாய்லருக்கு அனுப்பப்படுகிறது இதுவே ரிஹீட் சைக்கிளின் அமைப்பாகும் இதை சில குறிகள் மூலம் சுட்டிக்காட்டலாம் முதல் டர்பைனின் நுழைவு 1 என்றும் அதிக அழுத்த விரிவுக்குப் பின்னர் 2 என்றும் 3 என்பது குறைந்த அழுத்த டர்பைனின் நுழைவு என்றும் அதன் வெளியேற்றம் 4 என்றும் கன்டன்ஸருக்கு பிறகு 5 என்றும் பம்ப் செய்யப்பட்ட பிறகு 6 என்றும் குறிப்பிடப்படுகிறது அதன்பின் திரவமானது பாய்லர் உள்சென்று சூப்பர் ஹீட்டட் நீராவியாக மாற்றப்பட்டு மீண்டும் அதிக அழுத்த டர்பைனுக்குள் செல்கிறது இந்த சைக்கிளை மீண்டும் Ts தளத்தில் வரைவோம் 1லிருந்து 2 என்பது விரிவடைதல் 2 லிருந்து 3 என்பது வெப்ப படுத்துதல் 3 லிருந்து 4 என்பது குறைந்த அழுத்த டர்பைனில் விரிவடைதல் 4 லிருந்து 5 என்பது கன்டன்ஸர் 5 லிருந்து 6 என்பது பம்ப் மூலம் அழுத்துதல் 6 லிருந்து 1 என்பது பாய்லரில் வெப்பப்படுத்தும் செயல்முறையை குறிக்கிறது இங்கே வெப்பப்படுத்தும் செயல்முறையானது இரண்டு இடங்களில் நிகழ்கிறது இங்கே நீராவியானது இரண்டாவது முறை வெப்பப்படுத்தப்படுகிறது இப்போது விரைவாக செய்யப்பட்ட வேலையை கணக்கிடலாம் இங்கே T1 மற்றும் T2 என்ற இரண்டு டர்பைன்கள் உள்ளன இப்பொழுது ரி ஹீட் ரான்கின் சைக்கிளின் எஃபீஷியன்ஸியை கணக்கிடலாம் இரண்டு டர்பைன்களின் வேலையை கருத்தில் கொள்க முதல் டர்பைன் செய்த வேலையை h1 h2 எனவும் இரண்டாவது டர்பைன் செய்த வேலையை h3 h4 எனவும் எழுதலாம் இதிலிருந்து பம்பிற்கு கொடுக்கப்பட்ட வேலையை கழிக்க வேண்டும் இது மாதிரியான சைக்கிளில் பாய்லரின் அழுத்தம் அதிகமாக இருக்கும் அதனால் பம்பிற்கு கொடுக்கப்பட்ட வேலையை புறக்கணிக்க முடியாது பாய்லர் மூலம் கொடுக்கப்பட்ட வெப்பத்தை h1 h6 மற்றும் h3 h2 என எழுதலாம் ஒரே அளவு திரவத்தை பயன்படுத்தி அதிக வேலையை பெற முடியும் இது ஆற்றல் மாற்றத்தின் சிறந்த கொள்கை ஆகும் எஃபீஷியன்ஸி பொருத்தவரை அது உயராது சைக்கிளின் செய்யப்பட்ட வேலையின் அளவு உயரும் ஆனால் எஃபீஷியன்ஸி சிறிதளவும் உயராது பெரும்பாலான அனல் மின் நிலையங்களில் ரி ஹீட் சைக்கிள் பயன்படுத்தப்படுகிறது குறைந்த அழுத்த டர்பைனுக்குள் செல்லும் நீராவி உலர்ந்த நிலையில் இருக்கும் இது இந்த சைக்கிளின் ஒரு வரவேற்கத்தக்க நன்மை ஆகும் பொதுவாக 1 மற்றும் 3ல் சில உலோக வரம்பின் காரணமாக வெப்ப நிலையானது ஏறக்குறைய ஒரே அளவில் இருக்கும் இந்த ரீ ஹீட் சைக்கிள் ஆனது ஒரே அளவுள்ள மற்ற அனல் மின் நிலையங்களை விட அதிக ஆற்றலை வெளிப்படுத்துகிறது சில இடங்களில் பெரிதாக கூட இருக்கலாம் இதில் சில மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் அதை வரப்போகும் விரிவுரைகளில் பார்க்கலாம் நிறைய பேருக்கு ராங்கின் சைக்கிளின் மாற்றங்கள் பற்றி தெரிந்திருக்கும் ஆனால் பங்கேற்பாளர்கள் வெவ்வேறு பின்னணி கொண்டவர்களாக இருப்பதால் இதை மீண்டும் ஒரு முறை விரைவாக பார்க்கலாம் இத்துடன் இன்றைய விரிவுரையை முடித்துக் கொள்கிறேன்